காலை வணக்கம் நண்பர்களே ஏர்பிளேன் பேர்போர்மன்ஸ் ஸ்டேபிளிட்டி மற்றும் கண்ட்ரோல் மற்றும் இண்ட்ரொடுக்ஷன் டு எஸ்பிரிமென்ட்ஸ் இன் பிளையிட் ஆகிய மூன்று பாடங்களை படித்து முடித்த பின்னர் நாம் மீண்டும் இங்கு வந்துள்ளோம் இப்பொழுது நாம் ஏர்கிராப்ட் டிசைன் என்ற பாடத்தை தொடங்க இங்கு வந்துள்ளோம் முதன்மையாக நாம் கருத்தியல் வடிவமைப்பின் அடிப்படையிலான ஏரோடையனமிக் கருத்தாய்வுகளில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் நாம் பெரும்பாலும் ஒரு ஏர்கிராப்ட் வடிவமைப்பதில் உருவாகும் செயல்திறன் தொடர்பான சிக்கல்களைப் பற்றி பேசுவோம் ஆம் நாம் சிவில் ஏர்கிராப்ட்ஸ் சிவில் ட்ரான்ஸ்போர்ட் ஏர்கிராப்ட்ஸ் பற்றி தான் அதிகம் பேசுவோம் மேலும் நாங்கள் ஒரு ஏர்கிராப்ட் யை எப்படி வடிவமைப்பது என்பதைப்பற்றி விவாதிப்போம் அதனால் அதற்கு சரியான முறையில் கையாளும் திறன் இருக்கும் இதையொட்டி விங் டேய்ல் வெர்டிகல் டேய்ல் ஹாரிஸ்ன்ட்டல் டேய்ல் ஆகியவற்றை எவ்வாறு அமைப்பது என்பது பற்றி நாம் பேசுவோம் இதனால் எங்களுக்கு சரியான அளவிலான ஸ்டேபிளிட்டி மார்ஜின்ஸ் இருக்கும் அதன் டேம்பிங் ரேஷியோ அதன் நேச்சுரல் பிறீகுயென்சி பற்றி நம்மிடம் ஏற்கனவே சில வெளிப்பாடுகள் இருக்கிறது இதுதான் நாம் கற்றுக்கொண்ட முந்தைய மூன்று பாடங்களை ஒருங்கிணைக்கும் நேரம் ஆகும் நான் இந்த பாடத்தை தொடங்குவதற்கு முன் புரிந்து கொள்ளவேண்டியது என்னவென்றால் நம் நாடு ஸ்பெஸ் வெஹிகிள் அல்லது லான்ச் வெஹிகிள் பல்வேறு திறன்களைக் கொண்ட சாட்டிலைட் லான்ச் வெஹிகிள் தயாரித்துள்ளது என்று நாங்கள் சமீபத்தில் மங்கல்யான் வைத்திருந்தோம் ஒரு அற்புதமான முயற்சியாக நாங்கள் 104 சாட்டிலைட்களை குறிப்பிட்ட ஆர்பிட்யில் நிறுத்தியுள்ளோம் இந்த விஷயங்கள் அனைத்தும் வடிவமைப்பின் தொகுப்பைப் பற்றி பேசுகின்றன அதே நேரத்தில் ஏர் டிஃபரென்ஸ் மிஸ்ஸைல்ஸ் பாலிஸ்டிக் மிஸ்ஸைல்கள் உள்ளிட்ட மிஸ்ஸைல்களை வடிவமைப்பதில் நாங்கள் நிறைய வெற்றிகளைப் பெற்றிருப்பதை உங்களால் காண முடியும் மேலும் நாங்கள் பையிட்டர் ஏர்பிளேன் லைட் காம்பாட் ஏர்கிராப்ட் LCA வடிவமைப்பதில் மிகப்பெரிய வெற்றியைப் பெற்றுள்ளோம் மற்றும் நாடும் முன்னேறி கொண்டு வருகிறது அதிக கொள்திறன்கள் மற்றும் திறன்களைக் கொண்ட அடுத்த பதிப்பை நோக்கி ஆனால் நீங்கள் காண்பீர்கள் நாங்கள் சரியாக வடிவமைக்கவில்லையென்று சிவில் ட்ரான்ஸ்போர்ட் ஏர்கிராப்ட் பொறுத்தவரை மேலும் இங்குதான் இந்த விரிவுரை அர்ப்பணிக்கப்பட்டதுஉங்களால் இந்த பாடங்கள் மூலம் வடிவமைப்பை ஒரு பிரபலமான பாடமாக மாற்ற முடியுமா இதனால் இளைய தலைமுறையினர் தொழில்நுட்ப ரீதியாக ஈர்க்கப்பட்டு மற்றும் அதிகாரம் பெறுவார்கள் ஆகையால் அவர்கள் அதன் மதிப்புகளைச் சேர்த்து மற்றும் அவர்கள் புரிந்துகொண்ட அனைத்தையும் தொழில்நுட்பங்களாக மாற்றுவார்கள் அடுத்த 10 20 ஆண்டுகளில் எங்களிடம் சொந்த சிவில் ட்ரான்ஸ்போர்ட் ஏர்கிராப்ட் இருக்கும் இந்த புரிதலுடனும் இந்த உந்துதலுடனும் நான் மீண்டும் உங்களுடன் கலந்துரையாடுவேன் ஏர்கிராப்ட் டிசைன் அடிப்படையில் நான் புரிந்துகொண்ட எல்லாவற்றையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன் என்று நினைத்தேன் நான் சொல்லும்போது தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் எங்களால் நல்ல சிவில் ட்ரான்ஸ்போர்ட் ஏர்பிளேன் எங்களால் உருவாக்க முடியவில்லை என்று நான் அதை குறைத்து மதிப்பிடவில்லை நாங்கள் ஏற்கனவே ஹன்சா 3 என்ற பயிற்சி விமானத்தை உருவாக்கியுள்ளோம் நிச்சயமாக NAL நேஷனல் ஏரோஸ்பெஸ் லபோரட்டரி இன் கீழ் நாங்கள் சில வெற்றிகளை பெற்றுள்ளோம் SARAS ஏர்பிளேன் மூலம் ஆனால் ஒரு துரதிர்ஷ்டவசமான சம்பவத்திற்கு இது வளர்ச்சியின் ஒரு பகுதியாகும் மேலும் நான் உறுதியாக இருக்கிறேன் NAL புதிய முயற்சிகளைக் கொண்டு வரும் என்று ஆனால் ஒரு கேள்வி வருகிறது நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா இந்த சவால்களை எடுக்கக்கூடிய சரியான மனித சக்தியை நீங்கள் உண்மையில் உருவாக்குகிறீர்களா மேலும் இந்த பாடம் அந்த தேவையை பூர்த்தி செய்ய சிறிய வழியில் உதவும் இந்த பாடத்திட்டத்திற்குள் திரும்பி வரும்போது குறிப்பாக ஏர்கிராப்ட் டிசைன் நாம் ஒரு ஏர்கிராப்ட் யை பார்க்கும்போது நம் மனதில் தோன்றும் உடனடி விஷயம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு நான் பார்க்கின்ற ஏர்கிராப்ட் சினஸ் 912 மோட்டார் கிளைடராக தான் இருக்கும் நான் பொதுவாக ஒரு பயணியாக இருந்தால் ஒரு மகிழ்ச்சியான சவாரி ஆக நான் இதைப் பார்த்தால் என் முதல் கவனம் இந்த ப்ரொப்பல்லரை நோக்கிச் செல்கிறது என்ஜின் பக்கமாக இருக்கும் மேலும் ப்ரொப்பல்லர் சுழல்வதினால் போதுமான சக்தியை உருவாகிறதுஇதனால் விமானத்தை வெளியே எடுக்க சரியான வேகத்தை கொடுக்க முடியும் சரியான வகையான லிப்ட் உருவாகும் ஆனால் ஒரு பயணியாக அவர் மனதில் வருவது என்ன சிங்கிள் ப்ரொப்பல்லர் ஏர்பிளேனைப் பார்க்கும் தருணம் அவர் ஓ கடவுளே ஆக சிங்கிள் ப்ரொப்பல்லர் மட்டும்தான் ஏதாவது நடந்தால் என்ன நடக்கும் ஆகையால் இதுதான் ஒரு பயணியின் மனதில் வந்த எண்ணமாகும் விங் அல்லது வெர்டிகல் டேய்ல் பார்ப்பதைப் பற்றி அவர் அதிகம் கவலைப்படுவதில்லை அவருக்கு உடனடி உளவியல் கவனம் என்ஜின் மீதுதான் இருக்கும் உதாரணத்திற்கு அவர் கேட்பார்என்ன இது சிங்கிள் என்ஜின் என்ஜின் நிறுத்தப்பட்டால் என்ன நடக்கும் என்று ஆனால் இப்போது ஒரு மைண்டெனன்ஸ் என்ஜினீயர் பார்க்கும்போது அதே ஏர்கிராப்ட் யை நினைத்துப் பாருங்கள் அவர் அவருக்கான ஒவ்வொரு கூறுகளையும் பார்க்கத் தொடங்குகிறார் ஆம் இந்த என்ஜின் காற்றுக்கு தகுதியானதா நம்பகமானதா என்பதை உறுதிப்படுத்த போதுமான பரிசோதனையை அவர் செய்கிறார் மேலும் அவர் விங்யை தேடுகிறார் அவர் இந்த பிடோட் ட்யூப் யைத் தேடுகிறார் ஏனென்றால் உங்களுக்குத் தெரியும் இந்த பிடோட் ட்யூப் உங்களுக்குச் சொல்லும் ஏர்பிளேனின் ஏர் ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன என்று ஆகையால் பிடோட் ட்யூப் ஆனது வெளியிலிருந்து வரும் துகள்களால் தடுக்கப்படவில்லை என்பதைக் காண அவர் கூடுதல் அக்கறை காட்டுவார் மற்றும் அதனால்தான் கட்டாய ஒழுங்குமுறையின் ஒரு பகுதியை உள்ளடக்கியது என்று எனவே ஒரு பொறியாளருக்கு அவர் முற்றிலும் பராமரிப்பு கோணத்தில் தான் பார்க்கிறார் இந்த வடிவமைப்பு அல்லது லேண்டிங் கியரின் இந்த கோணம்சரியானதாக இருக்கிறதா இல்லையா என்று அவர் கவலைப்படுவதில்லை அவரைப் பொறுத்தவரை அவர் நம்புகிறார் அவர் தொடங்கும் இடத்தில் வடிவமைப்பானது ஒழுங்காக அமைந்துள்ளது என்று அவர் பராமரிப்பு கண்ணோட்டத்தில் பார்க்கிறார் அவர் சோதித்துப் பார்ப்பார் தரையிறங்கும் போது ஏர்கிராப்ட் ஒழுங்காக தரை இறங்கி விட்டதா இல்லையா ஏன்று மேலும் பல சந்தர்ப்பங்களில் தரையிறக்கமானது கனமான தரையிறக்கமாக இருக்கலாமென்று அதனால் அவர் உடனடியாக வந்து பராமரிப்பு அட்டவணையின்படி சரிபார்க்கிறார் லேண்டிங் கியர் சரியாக இருக்கிறதா இல்லையா என்று அவர் எதையும் சரி பார்ப்பார் அவர் இந்த அய்லிரோணை இந்த கண்ட்ரோல் சர்பேஸஸ் இதேபோல் எலெவடோர்ஸ் ரட்டர் ஆகியவற்றைச் சரி பார்க்கும்போதுஅவர் பார்க்கிறது என்னவென்றால் மேனுவல் இன் படி பைலட் அதை ஒரு குச்சியால் நகர்த்தும்போது இந்த விஷயங்கள் விகிதாசாரமாக திசைதிருப்பப்படுகிறதா இல்லையா என்று தான் ஆனால் ஒரு கேள்வி வருகிறது ஒரு அடிப்படைக் கேள்வி இந்த பாடத்திலிருந்து நம் மனதில் வருகிறது அது என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட பணிக்கு எவ்வளவு திசை திருப்பப்பட வேண்டும் என்று மேலும் எவ்வளவு ஸ்டிக் போர்ஸ பைலட் கொடுக்க வேண்டும் மேலும் கீழும் நகர்த்த அல்லது எலெவடோரை மேலும் கீழும் நகர்த்த அது சரியாக வடிவமைக்கப்பட வேண்டும் மேலும் நீங்கள் வடிவமைப்பதற்கு முன் நீங்கள் சரியான மதிப்பீட்டைச் செய்ய வேண்டும் மேலும் ஒருமுறை நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு விங்யின் இவ்வளவு பகுதி வேண்டும் அய்லிரோணுக்காக அடுத்து வருவது வடிவமைப்பாகும் நான் பார்க்கிறேன் ஒரு முழுமையான அய்லிரோணின் அளவானது சரியாக இருக்கிறதா என்று ஆனால் நான் இயந்திரத்தை பறக்கும்போது இந்த அய்லிரோன் யாயிங் இயக்கத்துடன் இணைந்திருக்கும் ஏனெனில் அய்லரோன்கள் முதன்மையாக ரோல் இயக்கத்திற்காக உருவாக்கப்பட்டது ஆனால் அது உருளும் போது அது யாவ்ஸ் ஆகிறது அதனால் இது ஏர்பிளேன் ல் கொஞ்சம் யாயிங் இயக்கத்தையும் உருவாக்கும் பின்னர் நீங்கள் அதை ரட்டர் மூலம் சரிசெய்ய வேண்டும் ஆகவே வடிவமைப்பாளர் ஒவ்வொரு நபரின் விளைவையும் தனித்தனியாக மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த செயல்திறனாகவும் பார்ப்பார் மேலும் அது நல்ல வடிவமைப்பாக இருக்கும் ஒவ்வொரு கூறுகளையும் நீங்கள் திறம்பட பயன்படுத்திக் கொள்ளும்போது மேலும் அது முழு விமானத்தையும் தகுதியுடையதாக மாற்றும் வடிவமைப்பு அளவுருக்களை கட்டளையிட்டபடி கையாண்டால் தயவுசெய்து மறந்துவிடாதீர்கள் இறுதியாக எந்த ஏர்பிளேனை airplane வடிவமைத்தாலும் பைலட் அதில் பறப்பார் எனவே பைலட் எந்திரத்தை பறக்கும்போது அவர் தரையை தொடும்போது அவர் ஓ பறப்பதற்கு மிகவும் அற்புதமான எந்திரம் என்று சொல்லவேண்டும் இல்லாமல் அவர் ஓ கடவுளே என்ன இந்த ஏர்கிராப்ட் என்று சொல்லக்கூடாது நான் இழுக்க வேண்டும் நீங்கள் அவ்வாறு செய்கிறீர்களா அதிக சக்தி தேவைப்படுகிறது எலெவடோர் அல்லது அய்லிரோனை திசை திருப்ப நான் சோர்வடைகிறேன் ஆகவே அந்த உள்ளீடுகள் அனைத்தும் இறுதியாக எடுக்கப்பட வேண்டும் ஒரு ஏர்பிளேன் யை வடிவமைக்க வேண்டும் அது அந்த கோணத்தில் இருந்தால் இரண்டாவது கோணத்தில் நான் குறிப்பிட்ட வேகத்தில் செல்ல விரும்புகிறேன் என்பதை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் நான் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் பறக்க விரும்புகிறேன் அப்பொழுது ஒரு கேள்வி வருகிறது கட்டமைப்பு ரீதியாக இது ஒரு மாறும் சுமையைத் தாங்குவதற்கு போதுமானதாக இருக்கிறதா இல்லையா என்று நான் அய்லிரோனைத் திசைதிருப்பும்போது அய்லிரோன் சிதைய தொடங்கும் ஆனால் அப்படி நடக்க கூடாது அப்படி நடந்தால் அய்லிரோன் பயனுள்ளதாக இருக்காது ஆகையால் அந்த பகுதி கட்டமைப்பு வடிவமைப்பாளரால் கவனிக்கப்படுகிறது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இது பொதுவாக ஒரு கான்டிலீவர் விங் போன்றது என்று மேலும் இங்கே ஒரு சுமை இருந்தால் மற்றும் ரூட்டில் வளைக்கும் தருணம் இருந்தால் விங்யில் அங்கு ஒரு டோர்க் செயல்படலாம் ஆகையால் விங்யை தேவையில்லாமல் திசைதிருப்பக்கூடாது அல்லது எந்த விலகல்களும் இருந்தாலும் அதை மதிப்பிட்டு வடிவமைப்பில் சரியான திருத்தங்களை கொடுக்க வேண்டும் ஒரு வடிவமைப்பாளரின் கண்ணோட்டத்தில் நீங்கள் மேலும் பார்த்தால் இந்த பகுதியில் உங்களுக்கு தெரிந்த மிகப்பெரிய ஸ்பேன் இருக்கிறது அதுதான் விங் மற்றும் ஒரு கேள்வி நம் மனதில் வருகிறது விங் முதன்மையாக ஏர்பிளேனின் எடையை சமப்படுத்த போதுமான அளவு லிப்ட் தயாரிக்கும் என்று ஒரு கணம் நாம் விங் உற்பத்தி செய்யும் லிப்ட் பற்றி நினைக்கும் போது நம் மனதில் முதலில் வருவது எவ்வளவு பரப்பளவு இருந்தால் விங் லிப்ட் உருவாக்கமுடியும் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் எனவே நீங்கள் விங்யைப் பார்க்கும்போது ஆமாம் அதன் முதல் பதிப்பு எவ்வளவு பரப்பளவு விங்க்கு இருக்க வேண்டுமென்று தான் ஆனால் நாம் அறிவோம் அது ஒரு பரப்பளவு மட்டுமல்ல என்பதையும் ஏனெனில் விங்யின் அஸ்பெக்ட் ரேஷியோ என்ன என்பதையும் நாம் பார்க்க வேண்டும் ஏனெனில் நான் அஸ்பெக்ட் ரேஷியோயை அதிகரிக்கும்போது இண்டூஸ்ட் ட்ராக் கூறுகள் குறைகிறது இங்கு அறிமுகம் அதனால் அந்த பகுதியிலிருந்து அந்த எண்ணம் வருகிறது ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் விங்க்கான லிப்ட் டு ட்ராக் ரேஷியோவை நாம் விரும்பும் வழியில் வசதியாக இருப்பதை உறுதி செய்ய விரும்புகிறேன் என்று அங்கே நாம் ஏரோஃபாயிலிடம் செல்கிறோம் நான் இதைப் போன்ற ஒரு குறுக்குவெட்டை எடுத்துக் கொண்டால் நாங்கள் விவாதிப்போம்மேலும் உங்களுக்கு தெரியும் ஏரோஃபாயிலைத் தேர்ந்தெடுப்பதற்கான முழு கலையும் விங் யை வடிவமைப்பதில் மிகவும் முக்கியமானது என்று மேலும் நீங்கள் ஒரு ஏரோஃபாயிலைப் பார்க்க முயற்சிக்கும்போது அல்லது ஒரு ஏரோஃபாயிலைத் தேர்ந்தெடுக்க முயற்சிக்கும்போது அது லிபிட்டிங் அடிப்படையில் எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நாங்கள் முதன்மையாகக் காண்கிறோம் மேலும் அதன் லிபிட்டிங் கேரக்டெரிஸ்டிக்ஸை அதிகரிக்க விரும்பினால் உங்களுக்கு இருக்கும் அபராதங்கள் என்ன எந்த வகையான CLCD விங் கொடுக்க வேண்டும் மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் அங்கே எந்த கோணத்தில் விங் ஸ்டாலாக வேண்டும் என்றுமேலும் நான் எப்படி ஏரோஃபாயிலை வடிவமைக்க அல்லது தனிப்பயனாக்க போகிறேன் என்று இதனால் இந்த அளவுருக்களில் சில உகந்ததாக்குவோம் அல்லது நாம் சில நேரம் ஸ்டால் அங்கிளுக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுப்போம் எனவே இந்த சேர்க்கைகள் அனைத்தும் நீங்கள் எந்த வகையான ஏரோஃபைலைப் பயன்படுத்துகிறீர்கள் என்பதை தீர்மானிக்கும் நாங்கள் இதைப்பற்றி எங்கள் வகுப்பறையில் வடிவமைப்பு பயிற்சியின்போது விரிவாகப் பேசுவோம் ஆனால் நீங்கள் வடிவமைப்பதற்கு முன்பு ஒரு சூத்திரத்தையும் பயன்படுத்தாமல் விஷயங்களைப் பாராட்ட முயற்சிக்க வேண்டியது அவசியம் அது உங்கள் இதயத்திலிருந்து வரவேண்டும் ஆம் நான் இதை விரும்புகிறேன் மற்றும் அதை தான் எதிர்பார்க்கிறேன் இப்போது விங் யிலிருந்து நான் இங்கு வந்தால் இது ஹாரிஸ்ன்ட்டல் டேய்ல் என்றும்மற்றும் உங்களுக்கு தெரியும் இது எலெவடோர் என்றும் இது ஒரு வெர்டிகல் டேய்ல் என்றும் மற்றும் இது ரட்டர் என்றும் ஆகையால் ஹாரிஸ்ன்ட்டல் டேய்ல் பகுதி என்னவாக இருக்க வேண்டும் என்பதை கண்டுபிடிப்பதும் முக்கியமானதாகும் எவ்வளவு ஹாரிஸ்ன்ட்டல் டேய்லின் பகுதியை ஒரு எலெவடோர் பயன்படுத்த வேண்டும் அல்லது நான் முழு ஹாரிஸ்ன்ட்டல் டேய்லும் பயன்படுத்தலாமா என்று உங்களுக்குத் தெரியும் முழு ஹாரிஸ்ன்ட்டல் டேய்லையும் எலெவடோராகப் பயன்படுத்தினால் அதை நாம் நகரக்கூடிய டேய்ல் என்று சொல்லுவோம் வெர்டிகல் டேய்லிலும் ரட்ட்ர்க்கு இதேபோன்று விஷயம் உள்ளது வெர்டிகல் டேய்லின் 40 சதவிகிதம் ரட்ட்ராகும் 50 சதவிகிதம் 60 சதவிகிதம் அல்லது இந்த பகுதி அனைத்தும் இருக்கும் இவை நீங்கள் ஒரு ஏர்கிராப்ட்யை வடிவமைக்க கருத்தியல் செய்யத் தொடங்குவதற்கு முன் எடுக்கும் முதன்மை முடிவுகளாகும் இப்போது இது நான் உங்களிடம் கூறியது கட்டமைப்பு பார்வையில் இருந்துதான் ஆனால் விங்யின் பங்கு என்னவென்றால் லிப்ட் மற்றும் ட்ராக் ரேஷியோவை நீங்கள் விரும்பும் விதத்தில் கொடுப்பது மட்டும்தான் நாங்கள் விரும்பும் விதம் அதற்கான பங்கு என்னவென்றால் போதுமான அளவிலான லிப்ட் பெற போதுமான அளவிற்கு பரப்பளவை கொடுப்பதுதான் இதை நாங்கள் புரிந்துகொள்வோம் நாங்கள் மற்றொரு ஏர்கிராப்ட் ற்குச் சென்று இந்த கேள்விக்கு தீர்வு காண முயற்சிப்போம் ஆகையால் நாங்கள் விங் பற்றி விவாதிக்கிறோம் மேலும் நாங்கள் முதன்மையாக ஏரோஃபாயிலின் அஸ்பெக்ட் ரேஷியோ க்கு தேவையான பரப்பளவைப் பற்றி ஏரோடைனமிக் கருத்தில் இருந்து பேசுகிறோம் ஆனால் நீங்கள் பாருங்கள் இது ஒரு என்ஜின் என்றால் அதுவும் பியூயல் கம்பஸ்ஷன் என்ஜினால் இயக்கப்பட்டால் இந்த ஏர்பிளேன் பியூயலை எடுத்துச் செல்ல வேண்டும் எனவே எனக்கு ஒரு பியூயல் டாங்க் வேண்டும் தயவுசெய்து இங்கே பாருங்கள் இது சேர்க்கைகளில் ஒன்றாகும் ஆகையால் வடிவமைப்பு கலவையானது மக்கள் பியூயல் டாங்கை விங்யின் வலதுபுறத்தில் வைப்பதைக் கண்டோம் அதாவது அது ஒரு ஏரோஃபாயிலைத் தேர்ந்தெடுப்பதில் மட்டுமில்லை என்பதுதான் நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால் நான் அதை ஒரு விங் ஆக மாற்றும்போது இந்த டாங்க்கு வைக்க போதுமான அளவு இடம் இருக்க வேண்டும் என்பதுதான் எனவே விங் தடிமன் என்ன எந்த வகையான ஏரோஃபாயில் நான் எடுத்துக்கொள்வேன் என்பதையும் இது தீர்மானிக்கிறது ஏனென்றால் ஒவ்வொரு ஏரோஃபாயிலுக்கும் திக்நெஸ் டு கார்ட் விநியோகம் உண்டு மேலும் நாங்கள் பியூயல் டாங்க் பற்றி பேசுகிறோம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இந்த பியூயல் டாங்க் தோராயமாக எங்காவது அமைக்க முடியாது என்று ஏனெனில் இது ஒரு எடையைக் கொண்டிருப்பதால் ஏர்பிளேனின் எடையில் கிட்டத்தட்ட 30 சதவீதம் பியூயல் ஆகும் ஆகவே அதன் இருப்பிடம் ஏர்பிளேன் சென்டர் ஆப் க்ராவிட்டி யை தீர்மானிக்கும் மேலும் முக்கியமாக நாம் பறக்கும்போது பியூயல் நுகரப்படும் எனவே நாங்கள் புத்திசாலித்தனமாக இல்லாவிட்டால் என்ன நடக்கும் பியூயல் நுகரப்பட்டால் ஏர்பிளேன் சென்டர் ஆப் க்ராவிட்டி யில் ஒரு பெரிய மாறுபாடு இருக்கும் மேலும் இது ஏர்பிளேனின் ஸ்டேபிளிட்டியை நேரடியாக பாதிக்கும் உங்களுக்குத் தெரியும் ஸ்டேபிளிட்டி மற்றும் சென்டர் ஆப் க்ராவிட்டியின் இடங்கள் சம்பந்தப்பட்டவை எனவே வடிவமைக்கும் ஒரு விங் ஏரோஃபாயில் கலவையில் பியூயல் டாங்க் யினை அமைக்க நிறைய முயற்சிகள் எடுக்க வேண்டும் எனவே இதன் மூலம் நான் வலியுறுத்த முயற்சிப்பது என்னவென்றால் இது உண்மையான தொகுப்பு ஆகும் ஒவ்வொன்றும் தனித்தனி பண்புகளைக் கொண்டுள்ளது அதில் எது முக்கியமானது என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆனால் பல விஷயங்களைச் செய்ய வேண்டும் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்மேலும் இந்த படிப்பு அனைவரையும் திருப்திப்படுத்த முயற்சிக்கும் ஆனால் அது பொதுவாக சாத்தியமில்லை ஆகவே சில நேரங்களில் நாம் மேம்படுத்த முயற்சிக்கும் சில விஷயங்கள் உள்ளது நாங்கள்கூறும் மேம்படுத்துதல் உண்மையில் சாத்தியமில்லை ஆனால் அது போதுமானதாக இல்லை என்று நாங்கள் கூறுகிறோம் இப்போது ஏரோஃபைல் மற்றும் பியூயல் டாங்க் யைத் தாண்டி இவை ரிப்ஸ்ல் என்று நாம் சொன்னால் அவைதான் உண்மையில் விங்யின் வடிவத்தை பராமரிக்கின்றன மேலும் இதுபோன்ற ரிப்ஸ் எத்தனை இருக்க வேண்டும் என்ற கேள்வி வருகிறது எத்தனை சுமை தாங்கும் உறுப்பினர் லோங்கிரான்ஸ் போன்றவை இருக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக இது எப்போதும் ஒரு பெண்டிங் லோடு அல்லது டோர்ஸினல் லோடுகளைக் கொண்டிருக்கும் இந்த வகையான கட்டமைப்பின் மூலம் உறுப்பினருக்கு அந்த சுமைகளை எப்படி விநியோகிப்பது என்பதையும் மேலும் ஏர்பிளேன் கட்டமைப்பு ரீதியாக பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்வது எப்படி அதனால்தான் இது மிகவும் முக்கியமானது நான் ஏரோஃபாயில் மற்றும் அஸ்பெக்ட் ரேஷியோ மூலம் ஒரு விங் வடிவமைக்கப்படுவது மட்டுமல்லாமல் விங்யின் உள்ளே சென்று பியூயல் டாங்க் யை வைப்பதற்கான அளவை அறிய வேண்டும் நான் எப்படி ஸ்டிஃபெனர் வைப்பது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் விங்யின் உள்ளே லோங்கிரான்ஸ் எப்படி வைப்பது என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும் அதனால் அதன் பலம் கட்டமைப்பு ரீதியாக போதுமானதாக இருக்கும் மீண்டும் நீங்கள் ஏரோடைனமிக் கட்டமைப்பு மற்றும் பியூயல் டாங்க் யை பற்றி பார்க்கலாம் இந்த மூன்று விஷயங்களும் ஒரு பணிக்காக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் அதனால் எனது ஏர்பிளேன் ற்கு குறிப்பிட்ட பணி தேவை இருக்கும் பணி தேவைகள் என்னென்ன ஒரு வகுப்பறைக்குள் விவாதிப்பது எப்படி என்று நீங்கள் தீர்மானித்திர்களா ஒரு விங்யைப் பொருத்தவரை இது முக்கியமான விஷயமாகும் ஆனால் இந்த ஏர்பிளேன் லிருந்து இது ஒரு ஏர்பிளேனா என்று நான் உங்களிடம் ஒரு கேள்வியைக் கேட்டால் நீங்கள் என்ஜின் பகுதியை பார்ப்பீர்கள் என்ஜின் பகுதி எந்த என்ஜினும் நாம் உருவாக்கவில்லை என்று எனவே உண்மையில் அதிக எண்ணிக்கையிலான நிறுவனங்கள் என்ஜின் உற்பத்தி செய்யவில்லை எனவே ஒரு முழுமையான இயந்திரமாக என்ஜின் பயன்படுத்தப்படும் அலமாரியில் இருந்தால் மேலும் தேவைப்படும் சக்தி என்ன தேவைப்படும் த்ருஷ்ட் என்ன என்பதை பொறுத்து என்ஜினை தேர்ந்தெடுத்து ஏரோபிளேன் ல் பொருந்துவீர்கள் இந்த ஏர்கிராப்ட் ல் இருக்கும் மற்ற சென்சார்களை நீங்கள் பார்ப்பீர்கள் அவற்றில் பெரும்பாலானவை நிச்சயமாக இங்கு தயாரிக்கப்படவில்லை பின்னர் வரும் விஷயங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன ஆனால் நீங்கள் உங்களுடைய சொந்த துணை அமைப்புகளை உருவாக்கவில்லை என்பதால் சில நேரத்தில் மேம்படுத்துவது ஒரு கடினமான சூழ்நிலையாக மாறும் நீங்கள் விரும்பும் விஷயத்தில் ஆனால் உங்களுக்கு அதை விட சற்று வித்தியாசமாக கிடைக்கிறது ஆனால் உங்களுக்கு வேறு வழியில்லை எனவே நீங்கள் அவற்றை ஒருங்கிணைக்க மற்றும் சமரசம் செய்ய வேண்டும் உங்கள் சமரசத்தை பணி தேவைக்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் உறுதியாக சொல்கிறேன் எங்கள் நாடும் விரைவில் அல்லது பின்னர் சென்சார்களை உருவாக்கும் என்றுஅதற்காக நிறைய முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன எனவே விங் முதல் என்ஜின் வரை இந்த பகுதியை நீங்கள் பார்த்தால் இது மற்றொரு வகை லேண்டிங் கியர் ஆகும் இது இந்த தரையிறக்கத்தின் இந்த தளத்தின் அகலமாக இருக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் பார்க்க வேண்டும் அவற்றின் பரப்பு எவ்வளவு தேவைப்படுகிறது என்பதை இங்கே இந்த கருத்தியல் வடிவமைப்பில் காணலாம் நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள் அதன் அடிப்படை நீளத்தை நீங்கள் சுருக்கினால் அது தரையில் இருக்கும் அது நிலையானதாக இருக்காது நாம் கருத்தில் கொள்ளும் சிறிய சிறிய விஷயங்கள் அனைத்தையும் அது கவிழ்த்துவிடும் ஆனால் நாம் நம்மை மிகைப்படுத்த மாட்டோம் ஏனெனில் இறுதியாக இது நாம் சரியான மற்றும் நிதானமான முறையில் அனுபவிக்க வேண்டிய ஒன்றாக இருக்க வேண்டும் இது நாம் தொகுப்பு செய்ய முடியும் மேலும் இது இந்த பாடத்தின் USP யாக இருக்கும் இந்த பாடத்தின் வேகம் ஒவ்வொரு கணத்திலும் நீங்கள் அனுபவிப்பதை உறுதி செய்வதற்கு மிகவும் மெதுவாக இருக்கும் அதை நாம் முன்னும் பின்னுமாக சென்று இருக்கின்ற வடிவமைப்பை சரிபார்த்து இந்த கருத்துக்களை சரிபார்க்கிறோம் எனவே இந்த பாடத்தை முடித்தபின்பு நீங்கள் நம்பிக்கையுடன் இருப்பீர்கள் குறைந்தபட்சம் எனக்கு இவ்வளவு தெரியுமென்று ஆகையால்உங்களுக்கு இந்த வகுப்பறையில் அடுத்த வகுப்பு இருக்கும் உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஏர்கிராப்ட் டிசைன் குறித்த இந்த பாடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன்